வணக்கம் மற்றும் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த எனது பாடநெறிக்கு மீண்டும் வரவேற்கிறேன் நாம் நான்காவது வாரத்தின் நடுப்பகுதியில் இருக்கிறோம் இது 21 வது விரிவுரை இந்த வாரத்தில் நான் கவனிப்பதன் முக்கியத்துவத்தைப் பார்க்கத் தொடங்கினேன் குறிப்பாக கவனிப்பது மிகவும் அடிப்படை மற்றும் ஒருங்கிணைந்த தகவல்தொடர்பு திறனாக உள்ளது பின்னர் ஆரம்பத்தில் அதன் முக்கியத்துவத்தைப் பற்றி நான் உங்களுடன் பேச ஆரம்பித்தேன் பின்னர் முந்தைய சொற்பொழிவில் தீவிரமாக கவனித்தலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் மேலும் இதில் நான் கவனிப்பதற்கான தடைகளைப் பற்றி பேசப் போகிறேன் பின்னர் கவனித்தல் பற்றிய இந்த கருத்தை கொண்டு முடிக்கிறேன் பின்னர் நாம் கவனிப்பது மற்றும் பேசுவதன் பிற அம்சங்களை நோக்கி செல்வோம் இந்த விரிவுரையின் முடிவில் நான் என்ன செய்யத் திட்டமிட்டுள்ளேன் என்பதைச் சொல்வேன் இதில் தீவிரமாக கவனிப்பதற்கான தடைகளில் நாம் குறிப்பாக கவனம் செலுத்தப் போகிறோம் ஆனால் நாம் தொடங்குவதற்கு முன் கடந்த விரிவுரையில் நாம் என்ன செய்தோம் என்பது பற்றிய சில சிறப்பம்சங்களை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் கடந்த சொற்பொழிவில் நல்ல கவனித்தலின் ஒருங்கிணைந்த பகுதியாக நல்ல தகவல்தொடர்பு பற்றி நான் உங்களுடன் பேசினேன் உண்மையில் நல்ல தகவல்தொடர்பு நல்ல கவனிப்பது என்று நான் சொன்னேன் நல்ல கவனிப் என்பது தீவிரமான ஒருங்கிணைந்த தகவல்தொடர்பு திறனாகும் இது ஆற்றல் மற்றும் தெரிந்து கொள்ளும் திறனை கோருகிறது இது நோக்கமுள்ள சக்திவாய்ந்த மற்றும் உற்பத்தி திறன் கொண்டது தீவிரமாக கவனிப்பது தீவிரமாக கவனிப்பதை வரையறுக்கவும் விவரிக்கவும் இது முழு உடலும் கவனிப்பது என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் காதுகள் முழுமையாக கவனமாக உள்ளன கண்கள் முற்றிலும் கவனமாக உள்ளன கண்கள் எந்த சொற்களற்ற குறிப்புகளையும் விடவில்லை மேலும் இது பேச்சாளரிடமிருந்து வரும் வாய்மொழிகளை தீவிரமாகத் தேடுகிறது கண்கள் மற்றும் காதுகளைத் தவிர கைகள் மற்றும் கால்களைப் போலவே உடலின் பிற பகுதிகளும் அவை அசையாமல் உள்ளன அவை பேச்சாளரின் கவனத்தை திசை திருப்புவதில்லை அவை பேச்சாளருக்கு எந்த தவறான எண்ணத்தையும் கொடுக்காது இதயம் மிகவும் இரக்கமுள்ளதாக irukkiradhu இருக்கிறது முழு உடலும் பேச்சாளரை நோக்கி சாய்ந்து அந்த நபர் சாய்ந்து ஆர்வமாக இருப்பதைக் காட்டுகிறது பின்னர் அந்த நபர் பேச்சாளர் மீது பச்சாதாபம் காட்ட முயற்சிக்கிறார் எனவே அதனாலேயே தீவிரமாக கவனிப்பது முழு உடல் கவனிப்பது என்று அழைக்கப்படுகிறது தீவிரமான கவனிப்பாளராக மாறுவதற்கான சில உதவிக்குறிப்புகளை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் விரிவுரையை முடித்தேன் சிறப்பித்துக் காட்டப்பட்ட முக்கியமான குறிப்புகளில் நீங்கள் கண்ணியமாகவும் அக்கறையுடனும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் நீங்கள் கவனிக்கும் பேச்சாளரை உங்கள் வீட்டிற்கு வரும் மிகவும் பிடித்த விருந்தினரைப் போலவே நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் குறுக்கிட வேண்டாம் முக்கியமான புள்ளிகளைக் குறிப்பிடவும் சுய பேச்சைக் குறைக்கவும் உங்கள் கேட்பதை அதிகரிக்கவும் கவனம் செலுத்துங்கள் திசைதிருப்ப வேண்டாம் அந்த நபரை ஊக்குவிக்கவும் நீங்கள் அந்த நபரை அறிந்திருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு பாட் கூட கொடுக்கலாம் ஆனால் உங்கள் தலையசைப்பு மற்றும் பிற சொற்களற்ற குறிப்புகள் மூலம் அந்த நபரை ஊக்குவிக்கவும் அந்த நபர் ஏதாவது சாதித்திருந்தால் முயற்சிகளை அங்கீகரிக்கவும் அந்த நபரைப் பாராட்டவும் மற்றும் அந்த நபர் சில கடினமான விஷயங்களிலிருந்து வெளியே வர முடிந்தாலும் அந்த முயற்சியை நீங்கள் பாராட்டுங்கள் சுருக்கமாக இதுவரை விவாதிக்கப்பட்டவற்றை உங்கள் சொந்த வார்த்தைகளில் சுருக்கமாக மொழிபெயர்க்க முயற்சிக்கவும் விளக்கங்களைத் தேடுங்கள் உங்களுக்கு எதுவும் புரியவில்லை என்றால் விளக்கங்களைக் கேட்கத் தயங்க வேண்டாம் தகவல்தொடர்பு செயல்முறையே முழுமையானதாகவும் பயனுள்ளதாகவும் மாறும் வகையில் தெளிவுபடுத்திக் கொள்ள தயங்க வேண்டாம் மிகவும் அமைதியான மற்றும் ஆறுதல் முறையில் மௌனத்தை பயன்படுத்துங்கள் இறுதியில் நான் ஒரு நேர்மறையான உணர்வுடன் முடிக்க முயற்சிக்க வேண்டும் என்று சொன்னேன் உங்களுடன் பேசிவிட்டு உங்களை விட்டு வெளியேறும் நபர் உண்மையில் நல்ல உணர்வுடன் வெளியேற வேண்டும் அந்த நபர் வந்துவிட்டார் அவர் அல்லது அவள் உங்களுடன் பேசுவதற்கு தகுதியானவர் என்பதை உணர்ந்து செல்ல வேண்டும் இதைச் சொன்ன பிறகு இந்த விரிவுரையில் தீவிரமாக கவனிப்பதன் முக்கியத்துவத்தைப் பார்ப்பதன் மூலம் தொடங்குவோம் நீங்கள் ஏன் தீவிரமான கவனிப்பாளராக மாற வேண்டும் எனவே அறிவு தான் சக்தி என்று ஒரு பழமொழி உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இப்போது இந்த அறிவை நீங்கள் எவ்வாறு பெறுகிறீர்கள் பெரும்பாலும் உங்கள் கவனிக்கும் திறன்களை மேம்படுத்துவதன் மூலம் ஒரு தீவிரமான கேட்பவராக மாறுவதன் மூலம் நீங்கள் கேட்பதை தெளிவாக அறிந்திருந்தால் நீங்கள் எதைக் கேட்டாலும் எதை உங்கள் மனதில் மறுபரிசீலனை செய்தாலும் எல்லாவற்றையும் நீங்கள் தெளிவாக அறிந்திருந்தால் இது உங்களுக்கும் உங்களுடன் தொடர்பு பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ள மற்ற நபருக்கும் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்துகிறது இது பல பொருட்களை சேதமடைவதிலிருந்து காப்பாற்றுகிறது நீங்கள் ஒரு வட்டாரத்தில் இருந்தால் கவனிக்கும் திறன் குறைவாக இருப்பதால் வரக்கூடிய பல விலையுயர்ந்த தவறுகளைத் தவிர்க்கலாம் வெற்றிகரமான தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளில் தீவிரமாக கவனிப்பது முக்கியமாகும் நினைவில் கொள்ளுங்கள் நான் இதைச் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் உங்கள் உறவுகளின் தரமே உங்கள் வெற்றியின் அளவை தீர்மானிக்கிறது எனவே நீங்கள் எவ்வளவு வளமான உறவுகளைக் கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான மக்கள் வந்து உங்களுக்கு வெற்றியை வழங்குவார்கள் தீவிரமாக கவனிப்பது உங்கள் வேலை செயல்திறனில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே இங்கே நன்கு கேட்கும் ஒரு நபர் இருக்கிறார் அவர் மற்றவர்களை குறுக்கிடுவதில்லை என்பதை மக்கள் அறிவார்கள் எனவே வெளிநாட்டு பிரதிநிதிகளுடன் கலந்துரையாட நான் அனுப்பக்கூடிய நபர் இவர்தான் எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு விருந்தினரைப் பெற நான் நம்பிக்கையுடன் அனுப்பக்கூடிய ஒரு தீவிரமாக கவனிப்பவர் இந்த நபர் இதனால் அவர் அந்த நபரின் பேச்சை தீவிரமாக கேட்டு பொருத்தமானதைச் செய்கிறார் எனவே இது உங்கள் வேலை செயல்திறனில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எந்தவொரு பரிவர்த்தனை மற்றும் மோதல்களிலும் ஒட்டுமொத்த தவறான தகவல்தொடர்புகளைத் தவிர்க்கவும் இது உங்களுக்கு உதவும் வேலை சூழ்நிலையில் மீண்டும் இது மனித தொடர்பு மட்டத்தில் கூட உற்பத்தித்திறனை அதிகரிக்கிறது தனிப்பட்ட மட்டத்தில் இது உற்பத்தித்திறனை அதிகரிக்கிறது ஒட்டுமொத்தமாக இது உங்கள் இணக்கமான மற்றும் பேச்சுவார்த்தை திறன்களை மேம்படுத்துகிறது எனவே தூண்டுதல் திறன்கள் நீங்கள் சிறப்பாகக் கவனிக்கிறீர்கள் இதனால் நீங்கள் அந்த நபரை சிறந்த முறையில் பாதிக்க முடியும் நீங்கள் தீவிரமாக கவனிக்கிறீர்கள் என்பதால் மற்ற நபருடன் நீங்கள் சிறப்பாக பேச்சுவார்த்தை நடத்த முடியும் ஜப்பானியர்களுக்கும் ஒரு அமெரிக்க வணிக பரிவர்த்தனைக்கும் இடையில் ஏனெனில் அவர்கள் மிகவும் கூடுதல் சொற்களை பயன்படுத்துகிறார்கள் பின்னர் அவர்கள் அதிகமாக பேச முனைகின்றனர் எனவே அவர்கள் ஜப்பானியரிடமும் பின்னர் ஜப்பானிய வணிக அதிபரிடமும் வருகிறார்கள் அவர் மற்ற நபரின் பேச்சை மிகவும் கவனமாகக் கேட்கிறார் ஆனால் பின்னர் ஒருபோதும் குறுக்கிடுவதில்லை அமெரிக்கன் தொடர்ந்து பேசுகிறார் பின்னர் அவர் சொல்ல விரும்பிய எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறார் பின்னர் அவர் பேசுகிறார் அவர் முற்றிலும் சோர்வாக இருப்பதாக உணர்கிறார் பேசுவதற்கு வேறு எதுவும் இல்லை என்பதை அவர் உணர்ந்ததைப் போல அப்போதுதான் ஜப்பானியர்கள் பேசத் தொடங்குகிறார்கள் அப்படித்தான் அவர்கள் வெற்றிகரமான வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கவில்லையா பின்னர் அவர்கள் மிகவும் தீவிரமான கவனிப்பாளர்களாக இருப்பதன் மூலம் அவர்கள் நல்ல பேச்சுவார்த்தையாளர்கள் என்பதைக் காட்டுகிறார்கள் இப்போது நீங்கள் ஒரு தீவிரமான கவனிப்பாளராக மாறுவீர்கள் என்று முடிவு செய்த பிறகு அது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் தீவிரமாக கவனிப்பதற்கு சில தடைகள் உள்ளன அவற்றை நான் இடர்கள் என்று அழைக்கிறேன் சில பிரச்சினைகள் உள்ளன பிரச்சினைகள் உங்களைச் சுற்றியுள்ள சுற்றுப்புறங்களிலிருந்து வரலாம் ஆனால் பிரச்சினைகள் உங்களுக்குள் இருந்து வரலாம் இப்போது ஒட்டுமொத்தமாக சுற்றுப்புறத்திலிருந்து வருபவைகளை வெளியில் இருந்து வரும் சத்தம் போன்ற இயற்பியல் தடைகள் என்று நாம் அழைக்கிறோம் நீங்கள் ஒரு ஆடிட்டோரியத்தில் இருக்கிறீர்கள் அல்லது வகுப்பறையில் நீங்கள் ஆசிரியரின் பேச்சைக் கவனிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் வெளியே ஒலிபெருக்கியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இசைக்கப்பட்டு வருகின்றன வகுப்பறையில் நடக்கும் மிகவும் தீவிரமான விவாதத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் கடினம் வெளியில் இசைக்கப்படும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் இது போட்டியிடுகிறது பின்னர் உங்கள் ஆசிரியர் குறைந்த தொனியில் பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதை விட சத்தமாக இருக்கிறது எனவே இந்த வகையான போட்டி அதாவது வெளியே சத்தம் பின்னர் உள்ளே ஒரு தீவிரமான பேச்சு இது ஒரு வகையான இயற்பியல் தடையாகும் எனவே இதை தவிர்ப்பது மிகவும் கடினமாக உள்ளது ஆனால் நீங்கள் இன்னும் கடக்க முடியும் உண்மையில் கதவுகளை மூடுவதன் மூலமும் அதிக கவனம் செலுத்த முயற்சிப்பதன் மூலமும் நீங்கள் சமாளிக்க முடியும் ஆசிரியருக்கு மிக அருகில் சென்று உட்கார முயற்சித்தால் இதை நீங்கள் கடக்க முடியும் உள்ளே உள்ள அரட்டைகள் அதாவது வகுப்பறை அல்லது ஆடிட்டோரியம் அல்லது நீங்கள் ஒருவருடன் கலந்துரையாடும் அறைக்குள் நடக்கும் அரட்டைகள் நீங்கள் ஒரு வகுப்பறையில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள் ஆனால் உண்மையில் அரட்டையடிக்கும் மற்றவர்களும் உள்ளனர் அவர்கள் உண்மையில் உங்கள் கவனத்தை திசை திருப்புகிறார்கள் பின்னர் உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக அமர்ந்திருக்கும் ஒருவர் வேறொருவருடன் எதையாவது பகிர்ந்து கொள்கிறார் எனவே ஆசிரியர் உங்களுக்குச் சொல்வதை விட நீங்கள் அதை நன்றாகக் கேட்க முடியும் எனவே இது ஒரு பிரச்சனை மற்றொன்று உங்கள் சொந்த மனதில் நடக்கக்கூடிய உள் அரட்டை உங்கள் பகல் கனவு போன்று ஒருவருடன் ஒருவித பேச்சு விவாதத்தை நீங்கள் காட்சிப்படுத்தலாம் எனவே நீங்கள் முற்றிலும் சரியான பாதையில் இல்லை வகுப்பில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பின்பற்றவில்லை உங்கள் மனம் அலைந்து திரிந்து பின்னர் வேறொருவருடன் பேச நினைப்பதால் ஆனால் மீண்டும் அறை அல்லது ஆடிட்டோரியத்திற்குள் உள்ள உண்மையான இயற்பியல் தடைகளுக்கு வருவோம் மோசமான ஒலியியல் அதாவது மோசமான ஆடியோ சிஸ்டம் மோசமான ஒலி அமைப்பும் சிக்கலை உருவாக்கலாம் அசௌகரியமான சூழல் எடுத்துக்காட்டாக நீங்கள் உட்காருவதற்கு ஏசி மிகவும் குளிராக இருக்கிறது அந்த நாளில் நீங்கள் சற்று காய்ச்சலாக உணர்கிறீர்கள் அல்லது அறை மிகவும் சூடாக இருக்கிறது மிகவும் சூடாக இருக்கிறது நீங்கள் வியர்வை சிந்துகிறீர்கள் பின்னர் விசிறி வேலை செய்யவில்லை ஒரு மின் வெட்டு உள்ளது பின்னர் நீங்கள் வெளியே சென்று அடிக்கடி திரும்பி வர விரும்புகிறீர்கள் நீங்கள் வெளியே சென்று திரும்பி வரும் நேரம் உண்மையில் நீங்கள் நிறைய இழக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இல்லாத நிலையில் சொல்லிக்கொடுக்கப்பட்டதை பின்பற்ற முடியாது ஒரு நாற்காலியில் நீங்கள் உட்காரும் விதத்தைப் பொறுத்து அசௌகரியமான சூழலும் ஏற்படலாம் உதாரணமாக நாற்காலியே நீங்கள் உட்காருவதற்கு வசதியாக இல்லாமல் இருந்தால் அல்லது நாற்காலி மிகவும் வசதியாக இருந்தால் அது உங்களை தூங்கத் தூண்டுகிறது எனவே இரண்டு நிகழ்வுகளிலும் தீவிரமான கவனிப்பாளராக மாறுவது சங்கடமாக இருக்கிறது சில நேரங்களில் நீங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலியில் சில பூச்சிகள் இருக்கலாம் எனவே அவர்கள் உங்களைக் கடிக்கின்றன எனவே அது உங்களுக்கு மற்றொரு சங்கடமான சூழ்நிலையாகும் செய்தி அதிக சுமை எனவே பேச்சாளர் உங்களுக்கு நிறைய தகவல்களை வழங்குகிறார் மிக விரைவாக மிகவும் அதிகமாக பின்னர் சில நேரங்களில் இந்த பேச்சாளரின் பேச்சைக் கவனிக்கும்படி கேட்கப்படுகிறீர்கள் பின்னர் நீங்கள் இரண்டு மூன்று பேச்சாளர்கள் வழங்கிய பல உள்ளீடுகளைப் பெறுகிறீர்கள் பின்னர் உங்களுக்கு என்ன வழங்கப்படுகிறது என்பதை விரைவாக பகுப்பாய்வு செய்யுமாறு கேட்கப்படுகிறீர்கள் எனவே ஒரே நேரத்தில் உங்களிடம் வரும் பல விஷயங்களும் சிக்கலை உருவாக்கலாம் ஆனால் உண்மையான பிரச்சினைகள் மக்கள் தொடர்பான தடைகளாகும் மீண்டும் மக்கள் தொடர்பான தடைகள் குறித்து பார்த்தால் உடலமைப்பை பாதிக்கும் உடலியல் தடைகள் மற்றும் உளவியல் தடைகள் பற்றி நாம் பேசலாம் உடலியல் ரீதியானவை ஓரளவு சிக்கலானதாகத் தோன்றினாலும் ஆனால் ஒருவர் அவ்வளவு உதவியற்றவர் அல்ல ஒருவர் இன்னும் கட்டுப்படுத்த முடியும் உடலியல் ரீதியானவற்றைக் காட்டிலும் உளவியல் ரீதியானவற்றைக் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் காய்ச்சல் அல்லது தலைவலி அல்லது வயிற்று வலி போன்ற உடலியல் நிலைமைகளின் அடிப்படையில் சுகாதார நிலைமைகளைப் பாருங்கள் எனவே ஒரு வயிற்று வலி உள்ளது எனவே மூன்று மணி நேர நீண்ட பேச்சுக்கு நீங்கள் அறைக்குள் உங்களைத் தக்கவைத்துக் கொள்ள முடியாது நீங்கள் அடிக்கடி கழிவறைக்குச் சென்று மீண்டும் வர வேண்டும் அதிக காய்ச்சல் எனவே உங்கள் மனமே பலவீனமாக உணர்கிறது நீங்கள் படுத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள் மேலும் தூங்கவும் மற்றும் ஓய்வெடுக்கவும் விரும்புகிறீர்கள் கடுமையான வெப்பம் அல்லது குளிர் மீண்டும் உங்களை பாதிக்கிறது பேச்சாளர்கள் பேசுவதில் ஒத்திசைவற்ற வழியைக் கொண்டுள்ளனர் எனவே அவர் ஏதோ சொல்கிறார் மற்றும் பின்னர் திடீரென்று அவர் எதற்கோ தாவுகிறார் பின்னர் எந்த ஒழுங்கும் இல்லை ஒத்திசைவும் இல்லை எனவே பேச்சாளர் உங்களுக்குச் சொல்வதைப் உங்களால் பின்பற்ற முடியவில்லை பவர் பாயிண்ட் இல்லை அல்லது பேச்சாளர் உங்களிடம் என்ன சொல்கிறார் என்பதைப் பின்பற்ற உங்களுக்கு உதவக்கூடிய கையேடுகள் எதுவும் இல்லை அல்லது பேசும் விதத்தை எடுத்துக் கொண்டாலும் சிலர் உங்களுக்கு பொருந்தாத உச்சரிப்பில் பேசுகிறார்கள் சில நேரங்களில் பேச்சாளரால் பேசப்படும் ஒரு வழக்கமான அமெரிக்க ஆங்கிலம் மற்றும் அந்த வகையான உச்சரிப்பைக் கேட்பது உங்களுக்கு அவ்வளவு பழக்கமில்லை எனவே இது ஆங்கிலம் என்றாலும் நீங்கள் பின்பற்றுவது மிகவும் கடினம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மற்ற தடைகள் உளவியல் நிலைமைகளுடன் தொடர்புடையவை உளவியல் நிலைமைகள் பெரும்பாலும் உங்கள் மனநிலை மற்றும் உணர்ச்சிகள் மற்றும் உங்கள் மன அமைப்பை பொறுத்தது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் உங்கள் அணுகுமுறை என்ன எனவே நீங்கள் ஒருவரின் பேச்சைக் கவனிக்கப் போகும் விதத்தை கட்டுப்படுத்தப் போகும் விஷயங்கள் அவை நீங்கள் கொடுக்கக்கூடிய கவனம் உதாரணமாக பேச்சாளருக்கு விரோதம் நீங்கள் யாரையாவது வெறுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டீர்கள் மேலும் நீங்களும் ஒருவரை மீண்டும் நேசித்தால் என்ன சொல்லப்படுகிறது என்பதற்கு நீங்கள் கவனம் செலுத்த மாட்டீர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் 100 சதவீதம் சரியானதாக எடுத்துக்கொள்வீர்கள் அது குறித்து நீங்கள் எந்த பகுப்பாய்வையும் விமர்சனக் கருத்தையும் உருவாக்க மாட்டீர்கள் முன்கூட்டியே கருதப்பட்ட கருத்துக்கள் மீண்டும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றன வளர்ச்சி மன அமைப்புக்கு எதிராக நிலையான மன அமைப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நிலையான மன அமைப்பைக் கொண்டிருந்தால் எனவே நீங்கள் சிந்தனையின் இறுக்கத் தன்மையால் பாதிக்கப்படுகிறீர்கள் பின்னர் புதிய யோசனைகளைப் பெற உங்கள் மனதைத் திறக்க விரும்பவில்லை இதற்கு நெருக்கமாக இருப்பதை தான் நாம் அறிவாற்றல் அதிருப்தி என்று அழைக்கிறோம் அறிவாற்றல் முரண்பாடு என்பது அறிவாற்றல் ஒத்திசைவுக்கு எதிரானது எனவே அறிவாற்றல் இணக்கம் என்பது பரிவர்த்தனை செய்யப்படும் கருத்துக்களுக்கு இடையே ஒரு வகையான நல்லிணக்கத்தைக் குறிக்கிறது இதற்கு நேர்மாறாக அறிவாற்றல் முரண்பாடு உள்ளது இதில் கருத்துக்கள் ஒருவரின் சொந்த கருத்துக்களை எதிர்க்கின்றன எனவே நீங்கள் என் சொந்த நம்பிக்கைக்கு எதிராக ஏதாவது சொன்னால் என் சொந்த நம்பிக்கை என் சொந்த சிந்தனை குறிப்பாக என் மூளை உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வேறுபட முயற்சிக்கும் அது போராட முயற்சிக்கும் அது எதிர்க்க முயற்சிக்கும் அது உங்களை அவமானப்படுத்த முயற்சிக்கும் உங்களை இழிவுபடுத்தும் பின்னர் அது எல்லாவற்றையும் செய்யும் இதனால் மனம் வசதியாக உணர்கிறது அதனால் முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அது அறிவாற்றல் முரண்பாடு எனவே அது உயரடுக்கு அறிவுஜீவிகளிடமும் கூட நிகழ்கிறது இந்த உண்மையின் காரணமாக அவர்கள் தொடர்ந்து சண்டையிடுகிறார்கள் ஆனால் அது தனிப்பட்ட மன அழுத்தம் பதட்டம் பொறுமையின்மை சகிப்புத்தன்மை ஆகியவையாக இருக்கலாம் இவற்றில் சிலவற்றை விரைவாகவும் பின்னர் விரிவாகவும் பார்ப்போம் தீவிரமாக கவனிப்பதற்கு ஒரு முக்கியமான தடையாக இருப்பது போதுமான மொழித் தளம் இல்லாதது அதாவது பேச்சாளர் ஒரு வகையான சொற்களஞ்சியத்தைப் பயன்படுத்துகிறார் குறிப்பாக பார்வையாளர்களால் புரிந்து கொள்ள முடியாத தொழில்நுட்ப சொற்களஞ்சியம் அல்லது பார்வையாளர்களில் ஒரு பகுதியினர் அது நீங்களாக இருக்கலாம் எனவே நீங்கள் தீவிரமான கவனிப்பாளராக மாற விரும்புகிறீர்கள் ஆனால் அந்த நபர் என்ன சொல்கிறார் என்பதை உங்களால் பின்பற்ற முடியவில்லை ஏனெனில் இந்த நபர் நிறைய தொழில்நுட்ப சொற்களஞ்சியத்தைப் பயன்படுத்துகிறார் இப்போது தெளிவுபடுத்தல்களைப் பெறுவதற்கு இது பயம் அல்லது கூச்சத்துடன் இணைக்கப்படலாம் நீங்கள் எழுந்து பின்னர் பணிவுடன் குறுக்கிட்டு இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்ளலாமா என்று கேட்டால் முற்றிலும் எந்த பிரச்சனையும் இல்லை அல்லது சிலர் உங்களை கேலி செய்வார்கள் அவர்கள் உங்களைப் பார்த்து சிரிப்பார்கள் என்று பயப்படாமல் இதன் அர்த்தம் என்ன என்று சொல்ல முடியுமா என்று கேட்கலாம் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள முடிந்தால் அது ஒரு யோசனையிலிருந்து இன்னொரு யோசனைக்குச் சென்று அந்த நபரைப் பின்பற்ற உதவும் ஆனால் உங்கள் சொந்த மொழித் திறன்களை மேம்படுத்துவதன் மூலம் போதுமான மொழித் தளம் சரிசெய்யப்பட வேண்டும் ஓரளவு கேட்பது என்பது இது கிட்டத்தட்ட கேட்காததற்கு சமம் மக்கள் பெரும்பாலும் முழுமையாகக் கேட்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் கணினியில் உள்ள பொருட்களால் திசைதிருப்பப்படுகிறார்கள் தொலைபேசியில் பேசுகிறார்கள் அல்லது உரையாடலின் போது ஏதாவது படிக்கிறார்கள் அல்லது ஒரு உரையாடலின் போது ஏதாவது சாப்பிடுவது அல்லது ஒருவருடன் வாய்மொழியாக தொடர்பு கொள்ளாமல் இருப்பது கூட செய்கிறார்கள் யாரோ ஒருவர் உணவு பரிமாறுகிறார் எனவே நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் இதை வைத்திருக்கிறீர்கள் இதை எடுத்துச் செல்லுங்கள் எனவே நீங்கள் சைகை செய்கிறீர்கள் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் தொலைபேசியில் ஒருவருடன் பேசுகிறீர்கள் எனவே இது பகுதி கேட்பதற்கு சமம் மற்றும் யாரோ ஒரு தொலைபேசி எண் அல்லது முகவரியைப் பற்றி மிக முக்கியமான தகவலை கொடுக்கிறார்கள் பின்னர் நீங்கள் இதை முற்றிலும் மறந்துவிடுகிறீர்கள் வரவிருக்கும் விரிவுரையில் இதைப் பற்றி விரிவாகச் செல்வேன் குறிப்பாக தொலைபேசி திறன்கள் மற்றும் மொபைல் திறன்கள் பற்றி ஆனால் இப்போது அது ஓரளவு கேட்பதற்கு சமம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த தடையாக இருப்பது அக்கறையின்மை அதாவது பாடத்தில் உங்கள் சொந்த ஆர்வம் இல்லாதது நீங்கள் இந்த பாடத்தில் ஆர்வமாக இருந்தால் குறிப்பாக வகுப்பறைகள் அல்லது விரிவுரைகள் அல்லது கருத்தரங்குகளில் இருந்தால் நீங்கள் தானாகவே அதில் கவனம் செலுத்துவீர்கள் ஆனால் நீங்கள் பாடத்தில் ஆர்வம் காட்டவில்லை என்றால் உங்கள் மனம் இதை உங்களுக்குச் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஓ இது சலிப்பாக இருக்கிறது இது எனக்கு சுவாரஸ்யமாக இல்லை எனவே என்னை இந்த இடத்தை விட்டு வெளியேற விடுங்கள் எனவே தானாகவே உங்கள் மனம் ஒரு வகையான ஒற்றுமையின்மையை உருவாக்கத் தொடங்கும் பின்னர் உங்களுக்கும் பேச்சாளருக்கும் இடையில் நீங்கள் வெளியேறுவது பற்றி சிந்திக்க முயற்சிப்பீர்கள் குறிப்பாக மாணவர்கள் நீங்கள் அவர்களை ஒரு கிரிக்கெட் போட்டியைப் பார்க்கச் செய்தால் பின்னர் நீங்கள் அவர்களுக்கு ஒரு கல்வி வீடியோவையும் காட்டினால் அதன் முடிவில் நீங்கள் கல்வி வீடியோவிலிருந்து கேள்விகளைக் கேட்கிறீர்கள் பலரால் மிகவும் அற்பமான எளிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அவர்களிடம் கேட்கும்போது 10 நாட்கள் அல்லது 20 நாட்களுக்குப் பிறகும் அவர்களால் கிரிக்கெட் ரன்களை நினைவில் கொள்ள முடிகிறது அவர்களுக்குப் பிடித்த பாடல்களுக்கும் இது பொருந்தும் அவர்கள் கேட்ட பிடித்த பாடல்களைப் பற்றி நீங்கள் அவர்களிடம் கேள்விகளைக் கேட்கிறீர்கள் அவர்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை திரைப்படம் இயக்குனர் பற்றி கேட்கிறீரகள் எனவே இவை மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் எனவே அவர்கள் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள் பின்னர் அவர்கள் ஒரு அற்ப விஷயத்தை கூட நினைவில் கொள்கிறார்கள் அதேசமயம் கல்வி வீடியோக்களைப் பொறுத்தவரை அது அவர்களுக்கு ஆர்வமாக இல்லாவிட்டால் அவர்கள் கவனம் செலுத்தப் போவதில்லை எனவே இது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் இந்த தடையை நீங்கள் அகற்ற விரும்பினால் இந்த விஷயத்தில் ஆர்வத்தை உருவாக்க நினைவில் கொள்ளுங்கள் நம்மில் பெரும்பாலோருக்கு இருக்கும் மற்ற பொதுவான விஷயம் மற்றும் தீவிரமாக கவனிப்பதற்கு இது ஒரு தடையாக செயல்படுகிறது இது பேச்சுக்கு முன்பே பேச்சாளரை பற்றி முன்கூட்டியே தீர்மானிப்பதாகும் இப்போது பெரும்பாலான நேரங்களில் நாம் கவனக்குறைவாக பேச்சாளரின் உடை தோற்றம் தோரணை போன்றவற்றைப் பார்ப்பதன் மூலம் பேச்சைப் பற்றிய முடிவை உருவாக்குகிறோம் கிட்டத்தட்ட தாடியுடன் ஒரு பிச்சைக்காரனைப் போல தோற்றமளிக்கும் ஒரு பையன் பின்னர் மிகவும் தேய்ந்துபோன சட்டையுடன் இருக்கிறார் பின்னர் மக்கள் அவரை ஆடிட்டோரியத்திற்குள் நுழைய கூட அனுமதிக்கவில்லை மிகவும் பிரபலமான மற்றும் புகழ்பெற்ற பேச்சாளராக பெயர் அறிவிக்கப்பட்டபோது மற்றும் மிகவும் புகழ்பெற்ற பரிசை வென்றவர் கூறப்பட்ட போது கூட அவர் மெதுவாக மேடைக்கு நடந்து பின்னர் பேசத் தொடங்குகிறார் அவர் பேசத் தொடங்கியபோது பலத்த கைதட்டல் எழுந்தது இப்போது அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தார் ஆனால் பின்னர் தோற்றத்தால் பலர் முடிவு செய்தனர் ஒருவேளை அவர் உண்மையில் அவ்வளவு நல்ல பேச்சாளர் அல்ல மக்கள் பேச்சாளரை பாலினத்தின் அடிப்படையில் முன்கூட்டியே மதிப்பிடுகிறார்கள் சில பெண் பேச்சாளர்களைப் போலவே சில சிறுவர்களும் ஆண் ஆசிரியர்களைப் பிடிக்கவில்லை அவர்கள் பெண் ஆசிரியர்களை மட்டுமே விரும்புகிறார்கள் அல்லது நேர்மாறாகவும் விரும்புகிறார்கள் வண்ண விருப்பத்தேர்வுகள் சிலர் வெள்ளை நிறத்தில் உள்ளவர்களை மட்டுமே விரும்புகிறார்கள் சில பழுப்பு நிறத்தைப் போலவும் சில கருப்பு நிறத்தைப் போலவும் சில மஞ்சள் நிறத்தில் இருப்பவர்களை விரும்புகிறார்கள் எனவே விருப்பத்தேர்வுகள் காரணமாக மீண்டும் அவர்கள் பேச்சாளரை முன்கூட்டியே தீர்மானிக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இந்த நிறத்துடைய இந்த நபரால் நன்றாக பேச முடியாது அந்தஸ்து மற்றும் ஸ்டீரியோடைப்கள் விமர்சன சிந்தனை நிலையையும் பாதிக்கின்றன எடுத்துக்காட்டாக யாரோ ஒருவர் மதிப்புமிக்க விருதை வென்றுள்ளார் எனவே அவர் அல்லது அவள் ஒரு நல்ல பேச்சாளராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உடனடியாக நினைக்கிறீர்கள் எனவே நீங்கள் உடனடியாக முடிவுக்கு வருவீர்கள் அந்த நபர் உண்மையில் அவ்வளவு நல்லவராக இருக்க மாட்டார் என்று மற்ற விஷயமும் சாத்தியமே ஏனென்றால் யாராவது ஒரு சிறந்த ஆசிரியர் விருதை வெல்லவில்லை என்றால் ஆசிரியர் உண்மையில் நல்லவர் அல்ல என்று நீங்கள் நினைக்கலாம் எனவே அதுவும் சரியாக இருக்காது எனவே அது பேச்சாளர் மற்றும் உரையை முன்கூட்டியே தீர்மானிப்பதாகும் மற்றொன்று மிக முக்கியமானது பேச்சாளர் மீது எதிர்மறையை வளர்ப்பது இரண்டும் நேர்மறை இது பேச்சாளரைப் பற்றி நன்றாக உணர வைக்கிறது நீங்கள் யாரையாவது விரும்பினால் மற்றும் பேச்சாளரைப் பற்றி மோசமாக உணர்ந்தால் நீங்கள் பேச்சாளரை வெறுக்கிறீர்கள் என்பதால் இரண்டும் நம்மை பாதிக்கும் மிகவும் மோசமான உணர்ச்சித் தொகுதிகள் தீவிரமான கவனித்தலுக்கு பயங்கரமான தடைகள் ஆனால் நேர்மறையானவற்றின் அடிப்படையில் குறைந்தபட்சம் நீங்கள் இன்னும் கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் இன்னும் பேச்சாளரை விரும்புவீர்கள் உங்கள் விமர்சன சிந்தனை மட்டுமே குறைக்கப்படலாம் ஆனால் பேச்சாளர் மீது வெறுப்பு எதிர்மறை ஆகியவற்றைக் காண்பிப்பதில் நீங்கள் முற்றிலும் இழப்பில் இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஆசிரியரை வெறுக்கிற வகுப்பறை சூழ்நிலைகளில் இது மீண்டும் மிகவும் முக்கியமானது எனவே நீங்கள் பாடத்தில் கவனம் செலுத்தவில்லை நீங்கள் ஆசிரியரை வெறுக்கலாம் அது எந்த காரணத்திற்காக இருந்தாலும் அது உங்கள் தப்பெண்ணமாகவோ அல்லது ஆசிரியரைப் பற்றிய தவறான எண்ணமாகவோ கூட இருக்கலாம் ஆனால் அது அந்த எதிர்மறையை வளர்க்கிறது எனவே அது பேச்சாளர்களின் திறன்களை குறைத்து மதிப்பிடும் பின்னர் நீங்கள் எப்போதும் பொருத்தமற்ற கேள்விகளைக் கேட்பதன் மூலம் விரோதத்தைக் காண்பிப்பீர்கள் சிக்கலான கேள்விகளைக் கேட்பதன் மூலமோ அல்லது புறக்கணிப்பதன் மூலமோ தவறான பதில்களை வழங்குவதன் மூலம் பின்னர் பேச்சாளர் உங்களிடம் சரியான ஒன்றைச் சொல்லும்போது கூட பேச்சாளரின் கண்ணோட்டத்துடன் நீங்கள் உடன்படாமல் இருக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் அதை அங்கீகரிக்கவில்லை நீங்கள் முடிவில்லாமல் விவாதிக்கிறீர்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் சிதைந்த செய்தியை உருவாக்குவதில் முடிவடைகிறீர்கள் உங்களிடம் சரியாகச் சொல்லப்பட்டாலும் அதை தவறாக வடிகட்ட முயற்சிக்கிறீர்கள் பின்னர் உங்கள் மனதில் மிகவும் சிதைந்த செய்தியை வைத்திருக்கிறீர்கள் எனவே இந்த எதிர்மறையானது மிக மோசமான விஷயம் என்று நான் கூறுவேன் இது தகவல்தொடர்புகளில் உள்ள ஒருவரைப் பற்றி நீங்கள் எதிர்மறையாக உணர்ந்தால் எனவே தகவல் தொடர்பு சூழ்நிலையை கூட நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அதிலிருந்து நீங்கள் எந்த பலனையும் பெற முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மனதை மாற்றுங்கள் உங்கள் மனநிலையை மாற்றவும் அந்த நபரைப் பற்றி ஏதாவது நன்றாக சிந்திக்கவும் அந்த நபரைப் பற்றி நீங்கள் ஏதாவது நன்றாக சிந்திக்க முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் அந்த விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் அந்த நபரின் மீது கவனம் செலுத்த வேண்டாம் அந்த நபர் உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்களைச் சொல்லப் போகிறார் என்பதைப் பார்க்க முயற்சிக்கவும் பின்னர் நீங்கள் அந்த நபரையும் விரும்புவீர்கள் ஆனால் இறுதியில் நீங்கள் அந்த நபரிடம் வெறுப்புடன் தொடங்கினால் எனவே நீங்கள் உண்மையில் பாடத்தில் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள மாட்டீர்கள் அது உண்மையில் உங்களை மட்டுமே பாதிக்கும் இப்போது அடுத்த விஷயம் அடுத்தது மீண்டும் ஒருவரின் சொந்த பலவீனம் உளவியல் பலவீனம் அது வேறுபாடு முற்றிலும் நம்பிக்கையின்மை எனவே குறிப்பாக சில மாணவர்கள் அல்லது சில பெரியவர்கள் கூட அவர்கள் தோல்வியுற்ற மனப்பான்மையால் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே எனக்கு எழுதும் பெரும்பாலான மக்கள் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை மேம்பாடு குறித்த இந்த பாடத்திட்டத்தை மேற்கொள்வது பற்றி என்னிடம் பேசுபவர்கள் அவர்கள் அல்லது தகவல்தொடர்பு திறன்கள் குறித்த பாடத்திட்டத்தைப் பற்றி கூட அவர்கள் வந்து என்னிடம் சொல்கிறார்கள் நான் இந்தி பயிற்றுமொழியை சேர்ந்தவன் நான் குஜராத்தி பயிற்றுமொழியை சேர்ந்தவன் நான் மராத்தி பயிற்றுமொழியை சேர்ந்தவன் நான் தெலுங்கு பயிற்றுமொழியை சேர்ந்தவன் எல்லா வகையான பயிற்றுமொழியும் அங்கு அவர்கள் ஆங்கிலம் படிக்கவில்லை இந்த பாடத்திட்டத்தை நான் எப்படி படிக்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வளவு எளிமையான ஆங்கிலத்தை உங்களால் புரிந்துகொள்ள முடிந்தால் நீங்கள் இதைப் பின்பற்ற முடியும் என்று நான் அவர்களிடம் சொல்கிறேன் ஆனால் அது இருந்தபோதிலும் சிலர் ஒரு வகையான தோல்வியுற்ற அணுகுமுறையை வளர்த்துக் கொள்கிறார்கள் அந்த பையன் இந்தி பயிற்றுமொழியை சேர்ந்தவர் ஆனால் அவர் என்னை விட புத்திசாலி என்று நினைக்கிறார் அவள் தெலுங்கு பயிற்றுமொழியை சேர்ந்தவள் ஆனால் அவளால் அதை என்னை விட நன்கு புரிந்துகொள்ள முடியும் ஆனால் நான் ஒரு பலவீனமான மனிதர் நான் ஒரு பலவீனமானவன் எனவே இந்த விஷயத்தை முழுமையாகப் புரிந்துகொள்வதற்கான சுய திறன்களை அந்த நபர் குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறார் அது மீண்டும் ஒரு தடையாக செயல்படுகிறது மாணவர்கள் குறிப்பாக இந்த வேறுபாடு உள்ளவர்கள் பொதுவாக எந்த கேள்விகளையும் கேட்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் மனதை உள்ளே மூடிக் கொள்கின்றனர் அவர்கள் திறக்க விரும்பவில்லை மேலும் மாநாட்டில் பங்கேற்பாளர்கள் இந்த வேறுபாட்டால் பாதிக்கப்படுவதையும் நீங்கள் காணலாம் அதிகப்படியான உற்சாகம் மற்றும் சகிப்புத்தன்மை இருந்தால் சில தடைகள் இருக்கலாம் உற்சாகம் வரும்போது அந்த நபர் பேச்சாளர் மீது அதிக ஆர்வம் காட்டுகிறார் அல்லது அந்த நபர் பொறுமையிழந்து இருக்கிறார் நீங்கள் அதிக உற்சாகமாக இருக்கும்போது என்ன செய்கிறீர்கள் நீங்கள் பொறுமையிழந்து நீங்கள் வெற்றிடங்களை நிரப்புவது போல் பேச்சாளர்களின் யோசனைகளில் இடைவெளிகளை வழங்க முயற்சிக்கிறீர்கள் பேச்சாளர் ஏதோ யோசிக்கிறார் உடனடியாக நீங்கள் குதித்து முடிவு செய்கிறீர்கள் சில பேச்சாளர்கள் விமர்சனங்களிலிருந்து மெதுவாக வெளியே வருகிறார்கள் ஆனால் நீங்கள் அவற்றை முடிக்க அனுமதிக்கவில்லை நீங்கள் குதித்து பின்னர் முடிக்கிறீர்கள் அவ்வளவுதான் உங்கள் சகிப்புத்தன்மையின் நிலை சிலர் மிகவும் சகிப்புத்தன்மையற்றவர்கள் பின்னர் அவர்கள் பேச்சின் இறுதி வரை காத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் உரையை முடிக்க முயற்சிக்கிறார்கள் அல்லது அவர்கள் தங்கள் கேள்விகளை முன்னெடுத்துச் செல்கிறார்கள் அவர்கள் விரைவாக தலையிடுகிறார்கள் எனவே இது சில நேரங்களில் பேச்சாளரின் பேச்சின் ஓட்டத்தை குறைக்கலாம் இது பேச்சாளரை மிரட்டலாம் மேலும் ஒரு சுறுசுறுப்பான கேட்பவராக மாறுவதற்கான நெறிமுறைகளுக்கு எதிராக பேச்சாளர் முற்றிலும் சங்கடமாக உணருவார் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நான் மிகவும் அமைதியாகவும் ஆறுதலளிக்கும் மௌனத்துடனும் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் எனவே மற்ற நபர் வசதியாக இருக்க வேண்டும் எனவே முழு செயல்முறையிலும் நீங்கள் அதிக உற்சாகமாகவும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்கும்போது தகவல் தொடர்பு செயல்முறையை முடிக்க நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் மற்ற நபர் பேசுவதை நீங்கள் விரும்பவில்லை பேச்சு தொடர நீங்கள் விரும்பவில்லை எனவே நீங்கள் நிறுத்தி விடுகிறீர்கள் எனவே செயலில் கேட்பதில் இது மற்றொரு பெரிய தடையாகும் இந்த முடிவுக்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால் நம்மிடம் உள்ள ஆழமான வேரூன்றிய நம்பிக்கைகள் கலாச்சாரத்திலிருந்து நமக்கு வழங்கப்படலாம் நமது சொந்த வாசிப்புகளிலிருந்து நாம் கேட்ட கதைகளிலிருந்து வழங்கப்படலாம் ஆனால் குழந்தை பருவத்திலிருந்தே நாம் சில நம்பிக்கைகளை வளர்த்துக் கொண்டுள்ளோம் சில நேரங்களில் மூடிய மனங்கள் நம் மனதில் ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கைகள் மற்றும் நம்பிக்கைகள் மற்றும் ஸ்டீரியோடைப்கள் காரணமாக உருவாகின்றன இப்போது இது மேலோட்டமான கேட்பதற்கு வழிவகுக்கும் நான் வெவ்வேறு வகையான நம்பிக்கைகளைக் கொண்ட நான் சந்தா செலுத்தாத ஒரு மதத்திலிருந்து ஒருவர் வருகிறார் எனவே நான் அந்த நபரின் பேச்சை மிகவும் மேலோட்டமாக கேட்க முனைகிறேன் இப்போது இது பெரும்பாலும் பேச்சாளரின் நிலைப்பாடு மற்றும் கண்ணோட்டத்துடன் கருத்து வேறுபாடு எற்படுத்தலாம் மதமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அது சித்தாந்தங்களுக்கு இடையில் கூட இருக்கலாம் ஒரு சித்தாந்தம் மற்றும் மற்றொரு சித்தாந்தம் கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒருவரின் சொந்த நம்பிக்கைகள் உணவு ஆடை அணியும் முறை மற்ற நபரின் நம்பிக்கைகள் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு மோதலுக்கு வரலாம் இது நேர்மறையான சார்பை ஏற்படுத்தலாம் மற்றும் ஒருவரின் தீர்ப்பளிக்கும் திறனை பாதிக்கலாம் எனவே இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் சொந்த ஆழமான வேரூன்றிய நம்பிக்கைகள் ஒரு நபருக்கு உங்களை முற்றிலும் குருடாக்கும் பின்னர் ஒரு வகையான சாதகமான சார்பை உருவாக்குகிறது நீங்கள் அந்த நபரைப் பற்றி நன்றாக சிந்திக்கிறீர்கள் அந்த நபர் ஓரளவு தவறாக இருந்தாலும் அது உங்கள் தீர்ப்பளிக்கும் திறனை பாதிக்கலாம் எனவே இது தீவிரமாக கவனிப்பதற்கு ஒரு தடையாக செயல்படக்கூடிய ஒன்று அதை நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும் எனவே முடிப்பதற்கு முன் நேர்மறையான சார்பு மற்றும் செல்வாக்கை நீங்கள் எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தருகிறேன் இந்த செய்தியைக் கேட்டு பின்னர் நீங்கள் மதிப்பீடு செய்கிறீர்கள் இப்போது செய்தி கொடுக்கப்பட்ட விதம் எனவே இதை நீங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்ய முடியும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதை நான் இப்போது படிக்கப் போகிறேன் எனவே நீங்கள் அதை உங்கள் மனதில் வேலை செய்ய அனுமதிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு யோசனையை உருவாக்குகிறீர்கள் இதன் பின்னால் இருப்பவர் யார் இவரே நமது தலைவர் இவர் யார் எங்கள் தலைவரின் குழந்தைப் பருவம் மகிழ்ச்சியற்றதாகவும் முறையான கல்வி குறைவாகவும் இருந்தது ஒரு கலைஞராக வேண்டும் என்ற அவரது லட்சியத்தை அவரது தந்தை கடுமையாக எதிர்த்தார் சுய கல்வியின் மூலம் அவர் ஒரு புத்தகத்தின் ஆசிரியர் ஆனார் அது தேசிய அளவில் சிறந்த விற்பனையாளராக மாறியது அது சாத்தியமற்றது என்று மற்றவர்கள் கூறும்போது தடைகள் அவரின் ஊக்கத்தை குறைக்கவில்லை ஒவ்வொரு தடையும் வரும்போது அவர் இடையூறு செய்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களின் சுறுசுறுப்பான இளைஞர் இயக்கத்தை அவர் உருவாக்கியுள்ளார் அவர் தனது துடிப்பான உரைகளுக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறார் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் அவரைப் பற்றி கூறுகிறார்கள் அவர் நம்பும் வகையான அரசாங்கத்தை உருவாக்குவதற்காக அவர் தனது விருப்பத்தின் ஆர்வத்திலிருந்து நம்பமுடியாத செயல்களைச் செய்கிறார் இப்போது இவ்வளவு பாராட்டப்பட்டு அன்பாகப் பேசப்படும் இந்த தலைவர் யார் இப்போது அந்த நபர் வேறு யாருமல்ல அடால்ஃப் ஹிட்லர் தான் எனவே மிகவும் புகழ்ச்சியான முறையில் எழுதப்பட்ட ஒன்று அடால்ஃப் ஹிட்லரின் மிகவும் பிரபலமான பின்பற்றுபவரால் எழுதப்பட்டது ஆனால் ஏதாவது விவரிக்கப்படும் விதம் உங்களிடம் ஒரு நேர்மறையான சார்பை உருவாக்குவதற்கு எப்படி உதவும் என்பதை உங்களுக்குச் சொல்ல இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே நீங்கள் அதைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இதனால் கவனித்தலுக்கு தடை ஏற்படாது ஒட்டுமொத்தமாக நாம் தகவல்தொடர்புகளின் இந்த பகுதியை முடிக்கிறோம் அதில் நான் கவனிப்பதன் முக்கியத்துவத்தை கையாண்டேன் பின்னர் தீவிரமாக கவனிப்பது பின்னர் கவனிப்பதற்கான தடைகள் பற்றி பார்த்தோம் அடுத்ததில் நான் தொலைபேசி திறன்கள் தொடர்பான அம்சங்களுடன் தொடரப் போகிறேன் பின்னர் மொபைல் திறன்கள் இவை மீண்டும் கவனிப்பது மற்றும் பேசுவதற்கு நெருக்கமாக உள்ளன எனவே நான் விடைபெறும் முன் இந்த மேற்கோளைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மற்றவர்கள் உங்கள் பேச்சைக் கேட்க விரும்பும் வகையில் பேசுங்கள் மற்றவர்கள் உங்கள் பேச்சைக் கேட்க விரும்பும் வகையில் பேசுங்கள் மற்றவர்கள் உங்களுடன் பேச விரும்பும் வகையில் கேளுங்கள் மற்றவர்கள் உங்களுடன் பேச விரும்பும் வகையில் கேளுங்கள் இந்த வீடியோவைக் கேட்டதற்கு நன்றி ஒரு நல்ல நாள் அமையட்டும்

விடை பெறுகிறேன்